மாணவர்களுக்கு வணக்கம் முந்தைய வகுப்பில் நாம் ஹைப்போதெட்டிகல் என்ற நிறுவனத்தைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் நிறுவனத்தின் நிதித் தேவை நமக்கு வழங்கப்பட்டது அந்த நிதியை நிர்வகிக்க வேண்டிய வழியை நாம் கணக்கிட வேண்டியிருந்தது நிதியின் செலவு குறைந்தபட்சமாக இருக்க அவர்கள் நிதி நிர்வகிக்க வேண்டிய வெவ்வேறு மூலங்கள் என்ன நிதிகளின் மொத்த செலவு குறைகிறது மற்றும் இந்த விஷயமாக நாம் பல்வேறு அணுகுமுறைகளைப் பற்றி பேசினோம் கன்சர்வேட்டிவ் அணுகுமுறையைப் பயன்படுத்துகின்றன ஹெட்ஜிங் அணுகுமுறையைப் பயன்படுத்துவதற்கு கூட நிறைய ஒழுங்கு நிதி ஒழுங்கு காலந்தவறாமை முறைமை தேவைப்படுகிறது மேலும் எந்தவொரு கட்டணமும் செலுத்தப்பட வேண்டுமானால் அது சரியான நேரத்தில் கட்டுவதில் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் இதை நான் முந்தைய வகுப்புகளில் சொல்லியிருப்பது போல நிதி ஒழுக்கம் மற்றும் குறுகிய கால நிதி நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒவ்வொரு சப்ளையருக்கும் ஏதேனும் கட்டணம் நாளை செலுத்தப்பட வேண்டுமானால் நாளை காலை 10 மணி அல்லது நாளை மாலை வரை தாமதப்படுத்தாமல் இன்று மாலைக்குள் காசோலை அவரை அடையுமாறு பணம் செலுத்துதல் நல்லது அது ஒரு நல்ல விஷயமாக கருதப்படாது ஏனெனில் என்ன நடக்கிறது ஒரு கூட்டுவாழ்வு உள்ளது ஒரு வகையான முறையான ஏற்பாடுகள் ஒருவேளை நம் சப்ளையர் நிறுவனத்திடமிருந்து எதிர்பார்க்கிறார் என்று வைத்துக்கொண்டால் நான் அவர்களுக்கு வழங்கியதை நாளை உரிய தேதிக்குள் அவர்கள் எனக்கு பணம் செலுத்துவார்கள் மேலும் நிறுவனம் கட்டணம் செலுத்துவதை தாமதப்படுத்தினால் பணம் வரும் அல்லது காசோலை நாளை காலை 10 மணிக்கு வரும் என்று எதிர்பார்த்துக்கொண்டிருப்பார் மற்றும் அந்த காசோலையை அவர் வங்கியில் டெபாசிட் செய்து அந்த காசோலைக்கு எதிராக அவர் வேரொரு காசோலையை தனது சப்ளையருக்கு அல்லது அவர் செலுத்தவேண்டிய யாருக்காவது எழுதுவார் அல்லது அவர் தனது தொழிலாளர்களுக்கு அல்லது வேறொருவருக்கு பணம் செலுத்த வேண்டும் அவர் ஒருபுறம் பணம் பெறுவேன் அதன்பிறகு நான் எனது சப்ளையருக்கு அல்லது யாரோ ஒருவருக்கு பணம் செலுத்துவேன் ஆகவே நீங்கள் பணம் செலுத்துவதை மறுநாளுக்கு தாமதப்படுத்தினால் எக்ஸ் ஒய் இசட் மொத்த ஏற்பாடும் குழப்பமாகிவிடுகிறது மற்றும் அது போலவே மொத்த கூட்டுவாழ்வையும் குழப்பி விடுகிறது அவரது சப்ளையரின் அல்லது பங்குதாரர்களிடமோ ஏதேனும் கட்டணம் செலுத்த வேண்டுமானால் அதை அவசியம் செய்ய வேண்டும் என்பதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் நேரத்திற்கு முன்பே கட்டணம் செலுத்துவது நல்லது ஆனால் செலுத்த வேண்டிய தேதிக்கு அப்பால் ஒருபோதும் தாமதப்படுத்தக் கூடாது எனவே அந்த காரணத்திற்காக ஆக்ரோஷ அணுகுமுறையைப் பின்பற்ற முடியாது என்று கருதுகிறோம் கன்சர்வேடிவ் எவ்வாறு கணக்கிடுவது என்பதை நாம் பார்த்தோம் நிறுவனத்தின் மொத்த தேவையை பார்த்தோம் குறைந்தபட்ச தேவை மற்றும் அதிகபட்ச தேவை உள்ளன குறைந்தபட்ச தேவை 6900 மற்றும் 12 மாதத்திற்கு அதிகபட்ச தேவை 9000 ஆகும் இதை கன்சர்வேட்டிவ் ரூபாய்கலாகவோ அல்லது 1000 ரூபாய்கள் அல்லது அது எதுவாக இருந்தாலும் சரி அது மிக அதிகமாக இருந்தது என்று நினைக்கிறேன் நாம் பொருந்தும் அணுகுமுறை அல்லது ஹெட்ஜிங் ரூபாயாகக் குறைந்தது எனவே இங்கே 2 உச்ச நிலைகள் உள்ளன என்று நீங்கள் கூறலாம் பொருந்தும் அணுகுமுறையின் கீழ் உங்களிடம் பூஜ்ஜிய நிகர மூலதனம் உள்ளது நடப்பு சொத்துக்கள் பணமாக மாற்றப்பட முடியவில்லை என்றால் நிறுவனத்தில் ரொக்கமாக காப்புப் பிரதி எதுவும் கிடையாது நிறுவனத்தில் உள்ள பணத்தை பயன்படுத்த என்ன செய்யப்போகிறோம் முதலில் நாம் கையில் இருக்கும் பணத்தையும் பின்னர் வங்கியில் இருக்கும் பணத்தையும் பயன்படுத்துகிறோம் பின்னர் மிகக் குறுகிய கால முதலீடுகளாக நிறுவனத்தில் இருக்கும் சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்களை விற்க வேண்டும் நாம் சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்களை விற்கிறோம் இந்த இரண்டு வகையான பணமும் சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்களும் முழுமையாக தீர்ந்தப்பின் இதர பலதரப்பட்ட கடனாளிகளிடமிருந்து நிதிகளை உருவாக்க முயற்சிக்கிறோம் ஏனென்றால் இதர பலதரப்பட்ட கடனாளிகள் குறித்த தேதிக்கு முன்பே நிறுவனத்திற்கு பணம் செலுத்த மாட்டார்கள் எனவே நிறுவனம் அவர்களுக்கு தள்ளுபடி வழங்கலாம் 15 நாட்களுக்குப் பிறகு சில சப்ளையரிடமிருந்து பணம் செலுத்தப்பட வேண்டும் என்று அவர்கள் ஒரு மூலோபாயத்தை நாடலாம் எனவே நாளை அவர்களால் பணம் செலுத்த முடிந்தால் நம் நோக்கம் நிறைவேறிவிடும் எனவே அவர் பணம் செலுத்தும் தேதியை 15 நாட்களுக்கு முன்னர் செலுத்த நாம் அவரை எவ்வாறு தூண்டுவது எனவே இதற்காக அவருக்கு ஏதேனும் ஊக்கத்தொகை வழங்கப்படலாம் நிறுவனம் அவருக்கு கொஞ்சம் தள்ளுபடி கொடுக்க முடிவு செய்யலாம் நாம் அவருக்கு மொத்த கட்டணத்திலிருந்து 1 அல்லது 2 தள்ளுபடி ஒருவேளை கொடுக்கலாம் முக்கியமாக பண தள்ளுபடி வழங்கலாம் இதனால் அவர் கட்டணத்தை முன்கூட்டியே செலுத்தக் கூடும் கட்டணத்தை முன்கூட்டியே செலுத்துவதற்கான காரணம் அவருக்கு இருக்க வேண்டும் ஆகவே நாம் அவருக்கு தள்ளுபடி அளித்தால் 2 அல்லது 2 அல்லது 2 வரை தள்ளுபடி கொடுத்த பிறகு சரி என்று சொல்லி பணம் செலுத்தக் கூடும் அவர் நமக்கு பணம் செலுத்தப் போகிறார் அதனால் முயற்சி செய்யலாம் இதனால் நம் நோக்கம் நிறைவேறும் மேலும் நமக்கு அதிக நிதி தேவைப்பட்டால் மற்ற கடனாளிகளும் தள்ளுபடியைக் கொடுப்பதன் மூலம் கட்டணம் செலுத்த தூண்டப்படலாம் அது முடியாவிட்டால் ஒரு வழி இருக்கிறது வங்கியின் உதவியை நாடலாம் கடன் விற்பனை பில்கள் எதுவாக இருந்தாலும் பொதுவாக அந்த கடனாளிகள் உரிய தேதியில் செலுத்தி விடுவர் மற்றும் உரிய தேதி ஒரு மாதத்திற்குப் பிறகு அல்லது 2 மாதங்களுக்குப் பிறகு அல்லது 45 நாட்களுக்கு பிறகு இருக்கலாம் ஆனால் தள்ளுபடி கொடுப்பது சரியான கருத்தாக இருக்காது என்று நினைக்கிறேன் ஏனெனில் அவர்கள் பெரிய அளவிலான தள்ளுபடியாகிய 2 3 4 தள்ளுபடியை எதிர்பார்ப்பார்கள் அது நிறுவனத்தின் நலனுக்காக இருக்காது எனவே நிறுவனம் என்ன செய்ய கூடும் அந்த கடன் விற்பனை பில்களை ஒரு பாதுகாப்பாக வைத்து வங்கிகள் எளிதில் பணத்தை வழங்குகின்றன ஏனெனில் இந்த நிறுவனம் சந்தையில் உள்ள வெவ்வேறு நபர்களுக்கு கடனில் விற்றுள்ளது என்பதை வங்கிகள் அறிந்திருக்கின்றன மேலும் அந்த மக்களை வங்கிகள் அறிந்திருக்கும் அல்லது பொதுவாக வங்கிகள் வாங்குபவர்களின் கடன் மதிப்பீட்டை அறிந்திருக்கும் வாங்குபவர்களின் கடன் மதிப்பீடு அல்லது நிதி நற்பெயர் நன்றாக இருந்தால் வங்கிகள் பொதுவாக பில்களை 80 வரை நிதியை வெளியிடுகின்றன மேலும் 20 தொகையை கடனாளியால் வங்கியிலோ அல்லது நிறுவனத்திலோ இறுதியாக உரிய தேதி அல்லது தீர்வு தேதியில் செலுத்தப்படும் எனவே அந்த வகையில் நாம் நிதியை உருவாக்க முடியும் மற்றும் ஏதாவது வேலை செய்யவில்லை என்றால் அல்லது அனைத்து வழிகளும் முழுமையாக தீர்ந்துவிட்டால் நீங்கள் சந்தையில் இருப்புச்சரக்கு விற்பனைக்கு செல்ல வேண்டும் ஆனால் அதை நீங்கள் குறைந்தபட்ச திரவ சொத்து என்று அழைக்கலாம் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் இருப்புச்சரக்குகளை பணமாக மாற்ற முடியாது ஏனென்றால் நாம் சந்தையில் இருப்புச்சரக்குகளை விற்க விரும்பினால் கூட நாம் பெறிய அளவில் தள்ளுபடியைக் கொடுக்க வேண்டும் அல்லது சந்தையில் கடனில் அதை விற்க வேண்டும் அதனால் அது நிறுவனத்திற்கு எந்தவொரு நீர்மைத்தன்மையையும் வழங்காது எனவே நீங்கள் பொருந்தும் அணுகுமுறையையோ அல்லது ஹெட்ஜிங் அணுகுமுறையையோ பின்பற்றும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இங்கு என்ன நடக்கிறது என்றால் உங்களுக்கு காப்பு நிதி இல்லை அதாவது நீண்ட கால மூலங்களிலிருந்து வரும் நிதிகள் பூஜ்ஜிய அளவு உள்ளது நாம் இங்கு நீர் கசியாத பெட்டியை உருவாக்கியுள்ளோம் குறுகிய கால அனைத்து குறுகிய கால தேவைகள் அல்லது நடப்பு சொத்துக்கள் குறுகிய கால மூலங்களிலிருந்து மட்டுமே நிதியளிக்கப்படும் எந்தவொரு நிதியுதவியும் நீண்ட கால மூலங்களிலிருந்து மட்டுமே வராது எனவே நிதிச் செலவைச் சேமிப்பதற்காக நீர்மைத்தன்மை பிரெச்சனையை நாம் உருவாக்குகிறோம் எனவே முந்தைய வகுப்பில் பார்த்தபடி ஆம் செலவு 720 மில்லியன் அணுகுமுறையும் ஒரு உச்சம் தான் எனவே நாம் நம் ட்ரேட் ஆஃப்பை குறைந்தபட்சம் வகுத்தல் 2 என்று இந்த தேவைகளை கணக்கிட்டால் இந்தத் தேவைகள் மாறியிருப்பதை நாம் கண்டோம் நாம் கணக்கிட்ட சராசரி அளவு சிறிது உயர்ந்துள்ளது அந்த அளவு குறைந்தபட்சமான 6900 த்திலிருந்து 7950 ஆக உயர்ந்திருக்கிறது ஆகவே சராசரி தொகையான 7950 ஐ நாம் எடுத்துள்ளோம் என்று சொல்லலாம் அந்த சராசரி தொகையான 7950 ஐ நாம் கணக்கிட்ட போது இந்த தொகை 6900 அல்ல ஆனால் 7950 நீண்ட கால மூலங்களிலிருந்து வரும் என்பதைக் கண்டோம் மீதமுள்ள பருவகாலத் தேவை தொகையை ஒவ்வொரு மாதத்திர்க்கும் நாம் கணக்கிட்டோம் பருவகாலத் தேவையை கணக்கிட்ட போது பருவகாலத் தேவை மொத்தம் 2700 ரூபாயாக இருந்தது பின்னர் நாம் நிதி தேவையை கணக்கிட்டோம் 7950 நீண்ட கால மூலங்களிலிருந்தும் மீதமுள்ளவை குறுகிய கால மூலங்களிலிருந்தும் வரும் பருவகாலத் தேவையை கணக்கிட்ட போது பருவகாலத் தேவை ஒரு முழு வருடத்திற்கு மொத்தம் 11600 ஆகும் முந்தைய வழக்கை ஒப்பிடும்போது மொத்தம் 11600 ஆக இருந்தது இதை 12 ஆல் வகுத்தால் ஒரு ஆண்டு முழுவதர்க்கும் தேவை 2700 ஆகும் இது பருவகால ஏற்ற இறக்கத் தேவையாகும் நாம் 12 ஆல் வகுத்த பின் மாதாந்திர தேவை 225 ஆக கணக்கிடப்பட்டுள்ளது குறுகிய கால நிதிக்கு 3 மற்றும் நீண்ட காலத்திற்கு 8 வட்டி விகிதத்தைப் பயன்படுத்துவதன் மூலம் நிதி செலவை கணக்கிட்டோம் பின்னர் செலவை கணக்கிட்டோம் மொத்த செலவு குறைந்து 642 75 ஆக கணக்கிடப்பட்டது அதாவது 643 எனலாம் 720 விட மிகவும் குறைவானது ஆனால் 580 விட சற்று அதிகம் அது இடையில் உள்ளது இங்கே நாம் என்ன செய்திருக்கிறோம் என்றால் நீர்மை தன்மையை அதிகரித்து உள்ளோம் நீர்மை தன்மையை அதிகரிப்பதால் ஆபத்தை குறைக்கிறோம் மற்றும் நிதி செலவை சற்று அதிகரிக்கும் இது லாபத்தை தாக்கும் ஆனால் ஒரு நிறுவனத்திற்கு லாபம் மட்டும் போதாது லாபத்துடன் சேர்த்து நிறுவனத்தின் நற்பெயர் நிறுவனத்தின் நிதி நற்பெயரும் முக்கியம் அதுவும் ஆபத்தில் இருக்கக்கூடாது இந்த சூழ்நிலையில் செலவை மட்டும் குறைத்து பெரிய ஆபத்தை எடுப்பது நிறுவனத்திற்கு சிறந்ததாக இருக்கும் நிதியின் செலவை சற்று அதிகரித்து நிகர மூலதனத்தையும் நீர்மை தன்மையையும் தேவையான அளவு அதிகரித்து அதனால் ஆபத்தை அந்த ஏற்ற அளவு குறைக்கிறோம் இதை முற்றிலுமாக நாம் கடந்த வகுப்புகளில் படித்தோம் அதனால் நான் இந்த வழக்கை கலந்துரையாடுகிறேன் நாம் கன்சர்வேட்டிவ் அணுகுமுறை அல்லது எதிர்மறை மூலதனம் எல்லா நிறுவனங்களுக்கும் சாத்தியமாகாது என்று கருதினோம் அதனால் ஹெட்ஜிங்க்கும் முறையே சிறந்ததாகும் எனவே இப்போது மூலதனத்தை நிர்வகிப்பது தொடர்பான வேறு சில முக்கிய அம்சங்களைக் காண்போம் நடப்பு சொத்துகளின் அளவு முடிந்தவரை குறைவாக இருக்க வேண்டும் என்று நாம் பேசிக்கொண்டிருந்தோம் முந்தைய விவாதத்திலும் நாம் பார்த்தோம் மற்றும் ஒரு வழக்கையும் பார்த்தோம் அதில் இருப்புக் குறிப்பில் மொத்த சொத்துக்கள் 14000 ஆகும் அதில் 6000 அல்லது 5400 நடப்பு சொத்துக்களிலிருந்து மற்றும் 8600 நிலையான சொத்துக்கள் அல்லது நீண்ட கால சொத்துகள் ஆகும் எனவே செலவை கணக்கிட்டோம் பின்னர் நாம் லாபத்தை கணக்கிட்டோம் பின்னர் நாம் நீர்மை தன்மை நிகர மூலதனம் ஆகியவற்றை கணக்கிட்டு அப்பொழுது நடப்பு சொத்துகளின் அளவை 5400 இருந்து 6000 ஆக 600 ரூபாய் அல்லது மில்லியன் அல்லது அது எதுவாக இருந்தாலும் கூட்டுவதன் மூலம் அதிகரித்தோம் நாம் பார்த்தது போல நடப்பு சொத்துக்கள் அதிகரிக்கும் பொது நடப்பு சொத்துக்கள் மிகவும் குறைந்த வருவாய் ஈட்டுவதால் நம் செலவு அதிகரித்து விட்டது லாபம் குறைந்து விட்டது ஆனால் நீர்மைத்தன்மை மேம்பட்டிருக்கிறது நடப்பு சொத்துகளின் அளவைக் குறைத்தோம் பின்னர் நீர்மைத்தன்மை குறைந்துவிட்டதைக் கண்டோம் ஆபத்து அதிகரித்துள்ளது ஆனால் லாபம் குறைந்துவிட்டது எனவே நடப்பு சொத்துக்கள் குறைந்த பட்ச வருமானம் ஈட்டும் சொத்துகள் என்பதே இதன் முடிவு ஆரம்ப வகுப்புகளில் எந்தவொரு இருப்பு சரக்குகளுக்கும் வருமானம் இல்லை கடன் விற்பனைக்கு எந்த வருமானமும் இல்லை பணத்திற்கு எந்த வருமானமும் இல்லை என்பதையும் பார்த்தோம் சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்கள் மட்டுமே நமக்கு சில வருமானத்தைத் தருகின்றன எனவே அந்த விஷயத்தில் இறுதியில் நடப்பு சொத்துக்களை நிறுவனத்தின் இருப்புநிலைக் குறிப்பில் வைத்திருக்க நாம் கடமைப்பட்டுள்ளோம் ஆனால் அது முடிந்தவரை குறைவாக இருக்க வேண்டும் ஆகவே நடப்பு சொத்தின் நிலை லாபத்தை பாதிக்கிறது என்பதை நீங்கள் நம்புவதற்கு ஒரு சிறிய பகுப்பாய்வு செய்துள்ளோம் எனவே இதை நீங்கள் பார்த்தால் நாம் 3 சூழ்நிலைகள் உருவாக்கியுள்ளோம் இவை 3 வெவ்வேறு அணுகுமுறைகள் என்று கூறலாம் ஒரு அணுகுமுறை முதல் அணுகுமுறை கன்சர்வேட்டிவ் அணுகுமுறை அல்லது பொருந்தும் அணுகுமுறை உள்ளது நெடுவரிசை சி ரூபாய் அதாவது 10 லட்சம் ரூபாய் சொத்துகளில் பாதி நிலையான சொத்து மற்றும் பாதி சொத்துக்கள் நடப்பு சொத்துக்கள் ஆகும் நீங்கள் இப்படி செய்யும் பொது ஆர் ஐ வெறும் 15 தான் முதலீட்டின் வருமானம் வெறும் 15 மட்டுமே பிறகு நீங்கள் அடுத்த நிலைக்கு செல்லுங்கள் நடப்பு சொத்துக்களின் அளவை ஓரளவு குறைக்கிறோம் நடப்பு சொத்துக்களின் அளவைக் குறைக்கிறோம் மொத்த சொத்துக்களின் அளவையும் குறைக்கிறோம் நடப்பு சொத்துகளின் அளவைக் குறைக்கிறோம் ஆகவே நாம் இப்போது 1 மில்லியன் அல்லது 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மொத்த சொத்துக்களை வைத்து அல்ல ஆனால் மொத்த சொத்துக்கள் 9 லட்சம் ரூபாய்களை மட்டுமே வைத்திருக்கிறோம் இதில் நிலையான சொத்துக்கள் 5 லட்சம் ரூபாயாகும் ஆனால் நம்மிடம் உள்ள நடப்பு சொத்துக்களைக் குறைக்க முடிந்தது நடப்பு சொத்துக்கள் அளவு முடிந்தவரை குறைவாக இருக்க வேண்டும் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் எனவே நடப்பு சொத்துகளின் அளவைக் குறைக்கிறோம் எனவே விகிதமும் மாறிவிட்டதை நீங்கள் காண்கிறீர்கள் இப்போது விகிதம் 0 81 ஆகும் மற்றும் நெடுவரிசை பி உயர்ந்துள்ளது பின்னர் நடப்பு சொத்துகளின் மிகக் குறைந்த அளவை வைத்து அடுத்த நிலைக்குச் செல்கிறோம் இப்போது நடப்பு சொத்துகளின் அளவை 5 லட்சம் அல்ல 4 லட்சம் அல்ல ஆனால் நாம் 3 லட்சமாக குறைந்துள்ளோம் இப்போது நாம் மொத்த சொத்துக்களின் தொகையான 8 லட்சத்தை கொண்டு நிகழ்ச்சியை நடத்துகிறோம் 5 லட்சம் நிலையான சொத்துக்கள் மற்றும் 3 லட்சம் நடப்பு சொத்துக்கள் ஆகும் எனவே நிலையான சொத்துக்களை மாற்றாமல் அதே அளவு வைத்திருப்போம் நீங்கள் நடப்பு சொத்துக்களின் அளவை குறைத்தால் அதன் விகிதமும் மாறும் விகிதம் இப்போது 0 61 ஆக உள்ளது எனவே இதன் பொருள் நடப்பு சொத்துகளில் 100 இருக்க வேண்டிய இடத்தில முதல் பாலிசியில் அல்லது முதல் நெடுவரிசையில் நிலையான சொத்துகளுடன் ஒப்பிடும்போது 60 ஆக குறைத்துள்ளீர்கள் இதன் தாக்கத்தை நீங்கள் பார்க்கலாம் அது என்னவென்றால் ஆர் ஓ

ஐ மாற்றியபோது அது ஆக்ரோஷம் ஆகிவிட்டது இதன் அர்த்தம் என்னவென்றால் இந்த நிலமை ஒரு எதிர்மறை மூலதனம் கொண்ட நிலை நம்மிடம் 100 நடப்பு பொறுப்புகளுக்கு நிகராக 60 நடப்பு சொத்துக்கள் உள்ளன இதன் அர்த்தம் என்னவென்றால் நாம் எதிர்மறை மூலதனம் வைத்திருக்கிறோம் மற்றும் இந்த சூழ்நிலையில் மிகவும் ஆக்ரோஷமாக இருக்கிறோம் விகிதமும் குறைந்துவிட்டது மற்றும் இதன் தாக்கம் ஆர் ஐ யில் உள்ளது அதாவது நடப்பு சொத்துகளின் அளவு எந்த ஒரு நிறுவனத்திலும் மிகவும் குறைவாக இருக்க வேண்டும் என்பதை நாம் நிரூபிக்கவும் நம்பவும் முடியும் ஏனென்றால் இந்த சொத்துக்கள் மிகவும் குறைந்த அளவில் வருமானம் ஈட்டும் நிலையான சொத்துக்களை அதிகரிக்கவும் நடப்பு சொத்துக்களை குறைக்கவும் மட்டுமே நாம் முயற்சிக்க வேண்டும் இப்போது நாம் அடுத்த நிலைக்குச் செல்லுகிறோம் அதை நிதி ஆதாரங்கள் என்னும் வேறொரு கண்ணோட்டத்தில் பார்க்கிறோம் நிறுவனத்தின் சொத்துக்களுக்கு நிதியளிக்கும் மூலங்கள் நீங்கள் பார்த்தீர்களானால் நிறுவனத்தின் மொத்த சொத்துக்கள் இங்கேயும் நான் சொல்லுகிறேன் குறுகிய கால நிதி நீண்ட கால நிதியை காட்டிலும் மலிவானது இதற்கு காரணம் கால கட்டமைப்பிற்கு ஏற்ற வட்டி விகிதங்கள் ஆகும் அதனால் நாம் அதிக அளவில் நிதிகள் வைத்திருக்க முயற்சிக்க வேண்டும் அதிக அளவில் குறுகியகால மூலங்களிலிருந்து வரவேண்டும் என்று நான் கூறமாட்டேன் ஆனால் நீண்ட கால மூலங்களிலிருந்து அல்லாமல் குறுகிய கால மூலங்களிலிருந்து வரும் நிதியின் பெரிய கூறு அல்லது தொகையாக இருக்க வேண்டும் இப்போது நாம் அடுத்த பகுதிக்குச் செல்வோம் அதாவது அடுத்த விஷயம் இன்னும் முக்கியமான ஒரு கருத்தாகும் இது நடப்பு சொத்து எவ்வாறு லாபத்தை பாதிக்கிறது அல்லது நடப்பு சொத்துகளின் நிலை இலாபத்தை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை இது வரை பார்த்தோம் இப்போது வேறொரு முன்னோக்கான நிதியின் கண்ணோட்டத்தில் பார்ப்போம் எனவே நிதிகளின் குறுகிய கால ஆதாரங்கள் நிதிகளின் நீண்ட கால ஆதாரங்களுடன் ஒப்பிடும்போது குறைந்த விலை கொண்டவை என்பதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த விஷயத்தில் அது நடக்கிறதா இல்லையா என்பதை சரிபார்க்க வேண்டும் இப்போது உதாரணமாக மொத்த நிலையான சொத்துக்கள் 3 லட்சம் ரூபாய்க்கும் தற்போதைய சொத்துக்கள் 2 லட்சம் ரூபாய்க்கும் உள்ளன எனவே மொத்த சொத்துக்கள் 5 லட்சம் ரூபாயாகும் இப்போது 5 லட்சம் ரூபாயின் மொத்த சொத்துக்கள் எவ்வாறு நிதியளிக்கப்படும் நிதி அவர்களுக்கு முதல் அணுகுமுறையான கன்சர்வேட்டிவ் அணுகுமுறையை முதல் வழக்கில் நாம் பார்த்தோம் கன்சர்வேடிவ் அணுகுமுறையின் கீழ் 3 லட்சம் ரூபாய் கடனில் இருந்து வருகிறது இது கடன் வாங்கிய மூலதன மொத்தம் 5 லட்சம் ஆகும் எனவே இங்கு நாம் பார்க்கும் 3 லட்சம் கடன் வாங்கிய மூலங்களிலிருந்து 3 லட்சம் கடனாகவோ அல்லது நீண்ட கால கடனாகவோ அல்லது கடனீடுகளாகவோ அல்லது வேறேதாவது மற்றும் மீதமுள்ளவை பங்கு மூலதனத்திலிருந்து வருகிறது என்பதை இங்கு காண்பிக்கிறோம் எனவே இந்த 3 லட்சம் ரூபாய் குறுகிய கால கடன் மற்றும் நீண்ட கால கடன் வடிவத்தில் வரும் கடன் வாங்கிய மூலதனமாகும் குறுகிய கால கடனின் விலை 12 என்றும் நீண்ட கால கடனின் விலை 14 என்றும் இங்கு கருதினோம் எனவே நிதி திட்டங்களின் கீழ் இந்த வழக்கில் நெடுவரிசை ஒன்று முதல் நெடுவரிசையில் காணப்படும் கன்சர்வேட்டிவ் கொள்கையின் கீழ் கடன் வாங்கிய மூலங்களிலிருந்து மொத்த சொத்து தேவைக்கு நாம் எவ்வாறு நிதியளிக்கிறோம் 240000 ரூ என்பது நீண்ட கால மூலங்களிலிருந்து வருகிறது குறுகிய கால மூலங்களிலிருந்து 16000 மட்டுமே வருகிறது இது வெறும் 12 இது வெறும் 12 தான் மற்றும் இது குறுகிய கால மூலங்களிலிருந்து வருகிறது மொத்த நிதியின் விகிதம் என்று அழைக்கப்படுகிறது இது நீண்ட கால கடனுக்கும் குறுகிய கால கடனுக்கும் உள்ள விகிதம் அல்ல மொத்த நிதி 5 லட்சம் அந்த 5 லட்சம் ரூபாயில் 16000 வெறும் 12 மட்டும் குறுகிய கால மூலங்களிலிருந்து வருகிறது மீதமுள்ள தொகை பங்கு மூலதனம் உள்ளிட்ட நீண்ட கால மூலங்களிலிருந்து வருகிறது எனவே மொத்த செலவைப் பாருங்கள் வட்டி மற்றும் வரிகளுக்கு முன் லாபம் 90000 ரூ வட்டி கூறு 40800 ரூ வரிகளுக்கு முன் சம்பாத்தியம் 49200 35 என்ற விகிதத்தில் வரி 17220 ஆகும் மற்றும் நீங்கள் ஈக்விட்டி மீதான வருமானம் ஆர் ஈ திட்டம் என்று அழைக்கலாம் மொத்த தேவைக்கு நிகராக குறுகிய கால நிதியத்தின் கூறு விகிதத்தை நாம் அதிகரித்துள்ளோம் இப்போது அது 60000 அல்ல அது 150000 ரூ ஆகும் எனவே கடன் கூராகிய கடன் வாங்கிய மூலதனத்திலிருந்து பாதி மட்டும் 50 குறுகிய கால மூலங்களிலிருந்து வருகிறது மற்றும் 50 நீண்ட கால மூலங்களிலிருந்தும் வருகிறது இந்த மாற்றத்தை நீங்கள் பார்த்திருந்தால் இந்த மாற்றத்தின் தாக்கத்தை நாம் எளிதாகக் கண்டுபிடிக்க முடியும் அதில் முதல் மாற்றம் குறுகிய கால நிதிகளுக்கும் மொத்த நிதிகளுக்கும் உள்ள விகிதம் அதிகரித்துள்ளது இது போதுமான அளவான 18 அதிகாரித்துள்ளது அதாவது 12 இலிருந்து 30 ஆகியது அதன் விளைவாக வட்டி மற்றும் வரிகளுக்கு முன் லாபம் 19000 என்று இங்கே காணலாம் வட்டி கூறு தீவிரமாக குறைந்துவிட்டது அது 39000 ஆகும் பின்னர் வரிக்கு முன் சம்பாத்தியம் 51000 ஆகும் வரியின் தொகை அதேதான் வரியை 17850 ஆக எடுத்துக்கொள்ளுகிறோம் மேலும் உங்கள் ஈக்விட்டி மீதான வருமானம் 16 த்திலிருந்து 16 58 ஆகா மேம்பட்டுள்ளது மேலும் மூன்றாவது அணுகுமுறையான அஃகிரெஸ்ஸிவ் அணுகுமுறையில் குறுகிய கால மூலங்களிலிருந்து நீண்ட காலத்திற்கு எதிராக அதிக அளவு நிதி வருகிறது நாம் மிகவும் ஆக்ரோஷமாக இருக்கிறோம் மொத்த நிதிகளுடன் ஒப்பிடும்போது குறுகிய கால நிதிகளின் விகிதம் பார்த்தால் 60 நிதிகள் குறுகிய கால மூலங்களிலிருந்து வருகிறது நீங்கள் கடன் வாங்கிய மூலதனத்தைப் பற்றி பேசினால் கடன் வாங்கிய மூலதனத்தில் கடன் வாங்கிய மூலதனத்தில் நீண்ட கால மூலங்களிலிருந்து எதுவும் வரவில்லை மொத்த தொகையும் குறுகிய கால மூலங்களிலிருந்து 3 லட்சம் ரூபாய் குறுகிய கால கடன்களிலிருந்து வருகிறது மீதமுள்ள 2 லட்சங்கள் முந்தைய 2 அணுகுமுறைகளின் கீழ் இருக்கும் பங்கு மூலதனத்திலிருந்து வருகிறது எனவே கடன் வாங்கிய மூலதனம் குறுகிய கால மூலங்களிலிருந்து 100 ஆகும் இது மலிவான மூலமாகம் உங்கள் ப்பி டீ களை மீண்டும் பாருங்கள் வட்டி மற்றும் வரிக்கு முன் லாபம் மீண்டும் 90000 ஆகும் ஆனால் வட்டி கூறுகளைப் பாருங்கள் முதல் அணுகுமுறையின் கீழ் 40800 இலிருந்து கீழே இறங்கியது இது இரண்டாவது அணுகுமுறையின் கீழ் 39000 ஆக குறைந்தது மூன்றாவது அணுகுமுறையின் கீழ் 36000 ஆகக் குறைந்துள்ளது இதன் விளைவாக உங்கள் நிகர வருமானம் மேம்பட்டிருக்கிறது மற்றும் நிகர வருமானம் 31000 இலிருந்து 33000 ஆனது இப்போது அது 35100 ஆகிவிட்டது மற்றும் நீங்கள் ஆர் ஈ ஐ கணக்கிட்டால் அது கிட்டத்தட்ட 1 55 அல்லது அதாவது முதல் அணுகுமுறையில் 16 இலிருந்து 16 58 ஆக உயர்ந்தது இப்போது அது 17 55 ஆக உள்ளது எனவே நீங்கள் எளிதாக கண்டுபிடிக்க முடியும் என்று அர்த்தம் நிதிகளின் கலவையின் தாக்கத்தை நீங்கள் எளிதாக சரிபார்க்க முடியும் கடன் வாங்கிய மூலதனத்தைப் பொருத்தவரை நீண்ட கால ஆதாரங்களுடன் ஒப்பிடும்போது குறுகிய கால மூலங்களிலிருந்து அதிக நிதி வருகிறதென்றால் உங்கள் நிதி செலவு மொத்த நிதி செலவு தீவிரமாக குறையும் அதன் தாக்கம் என்னவென்றால் அதிகரித்த இலாபத்தன்மை அதிகரித்த வருமானம் மற்றும் ஈக்விட்டி பங்குதாரர்கள் பயனடைகிறார்கள் எனவே அவர்கள் குறுகிய கால மூலங்களிலிருந்து அதிகபட்ச நிதியை உருவாக்க முயற்சிக்க வேண்டும் நான் அதிகப்பட்சம் என்று சொல்லமாட்டேன் ஆனால் முதிந்தவரை அதிகமான நிதிகள் குறுகியகால மூலங்களிலிருந்து வருமாறு செய்ய வேண்டும் இதனால் நிதிச் செலவை நிர்வகிக்க முடியும் ஆனால் குறுகியகால நிதிகளில் பிரச்சனை என்னவென்றால் நீங்கள் குறுகிய கால மூலங்களிலிருந்து நிதியை ஏற்பாடு செய்யும்போது உங்கள் நிதி செலவு குறையப் போகிறது ஆனால் உங்கள் ஆபத்தும் அதிகரித்து வருகிறது ஏனெனில் குறுகிய கால ஆதாரங்களுக்கு பணம் செலுத்தும் நேரம் விரைவாக வந்துவிடும் என்ற காரணத்தினால் நிறுவனத்தில் போதுமான நீர்மைத்தன்மை வைத்திருக்க வேண்டும் இதன்மூலம் குறுகிய கால கடனை எப்போதெல்லாம் செலுத்த வேண்டுமோ அப்போதெல்லாம் காலம் தவறாமல் செலுத்த முடியும் அதற்கு செலுத்தப்பட வேண்டிய வட்டியும் செலுத்த முடியும் மற்றும் இறுதியாக நாம் லாபத்தை அதிகரிக்க முடியும் மிகவும் எச்சரிக்கையுடன் நாம் வைத்திருக்க வேண்டும் நாம் எச்சரிக்கையுடன் இருக்கவும் நிறுவனத்தின் நீர்மைத்தன்மையை பராமரிக்கவும் முடிந்தால் குறுகிய கால மூலங்களிலிருந்து நிதிகளை வைத்திருப்பது எப்போதும் நல்லது நீண்ட கால ஆதாரங்களுடன் ஒப்பிடும்போது குறுகிய கால மூலங்களிலிருந்து அதிக நிதி வைத்திருக்க வேண்டும் சில நிறுவனங்கள் பணி மூலதனத்தை எவ்வாறு நிர்வகித்து வருகிறார்கள் என்று சில குறிப்பிட்ட வழக்குகலின் மூலம் பார்க்கலாம் இங்கு நம்மிடம் 3 நிறுவனங்களின் நிலைமை உள்ளது இந்த 3 நிறுவனங்களும் எஃகு துறையைச் சேர்ந்தவை எஃகு துறையில் முந்தைய வகுப்புகளில் நான் உங்களிடம் சொன்னது போல எஃகு துறையில் 1991 க்குப் பிறகு இந்தியாவில் இப்போது இருக்கும் நிறுவனங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது தனியார் பங்கேற்புக்காக எஃகு துறை திறக்கப்பட்டுள்ளது மற்றும் பல நிறுவனங்கள் இந்த துறையில் நுழைந்துள்ளன எனவே நிறுவனங்களைப் பற்றி நீங்கள் பேசினால் 1991 க்கு முன்னர் எஃகு துறை அல்லது எஃகு துறையில் வணிக வீரர்களின் நிலையை ஒப்பிட்டுப் பார்த்தால் செய்ல் மட்டுமே எஃகு தயாரிப்பாளராக இருந்தது ஆனால் அதன்பிறகு நாட்டின் மேற்கு பகுதியிலிருந்து எஸ்சார் என்று அழைக்கப்படுகிறது எனவே இப்போது செய்ல் லின் ஒட்டுமொத்த நிதி செயல்திறன் பாதிக்கப்பட்டுள்ளது நிறுவனத்தின் நீர்மைத்தமையை பார்த்தல் அவர்கள் நீர்மைத்தமையை எவ்வாறு நிர்வகிக்கிறார்கள் அல்லது அவர்கள் எவ்வாறு பணி மூலதனத்தை நிர்வகிக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்த்தால் SAIL இன் நடப்பு விகிதம் விகிதங்கள் 2001 முதல் 2012 வரை எங்காவது கடந்த 10 ஆண்டுகளாக நீங்கள் காணலாம் எனவே விகிதம் மிக அதிகமாகும் நடப்பு விகிதத்தின் நிலையான விதிமுறை முன்பு இருந்த நடப்பு விகிதங்களின் விதிமுறைகள் மாறிவிட்டன என்று நான் கூறுவேன் நடப்பு விகிதத்தின் விதிமுறைகளைப் பற்றி 1991 க்கு முன்னர் நீங்கள் பார்த்தல் நடப்பு விகிதத்தின் விதிமுறைகள் என்னவென்றால் நடப்பு விகிதம் 21 ஆகும் பின்னர் விரைவான விகிதம் உள்ளது அல்லது நீங்கள் இந்த விகிதத்தை சொத்து விகிதம் எனலாம் அது 1 5 ஆகும் இது 1 இது இப்போது 1 51 ஆக இருந்தது மற்றும் பணத்திற்காக அல்லது சூப்பர் விரைவு விகிதம் இது 11 ஆக இருந்த பழைய விதி இவை பழைய விதிமுறைகள் ஆனால் இப்போது புதிய விதிமுறைகள் இப்படியாக உள்ளன தற்போது சந்தையில் நிலவும் விதிமுறைகளை நீங்கள் கண்டால் நடப்பு விகிதத்தின் ஏற்றுக்கொள்ளத்தக்க நிலை 1 331 என்று நீங்கள் அழைக்கலாம் நீங்கள் நல்லதாகக் கருதும் இந்த விகிதம் 11 மற்றும் இந்த விகிதம் 0 51 எனக் கருதப்படுகிறது எனவே இவை நடப்பு விகிதங்களின் புதிய விதிமுறைகள் நடப்பு சொத்துகளின் அளவைக் குறைத்துள்ளோம் இப்போது உதாரணமாக 21 ஆக இருந்தபோது நடப்பு சொத்துக்களை நடப்பு பொறுப்புகளை விட 100 அதிகமாக வைத்திருக்க வேண்டிய நிலைமை என்ன உங்கள் நடப்பு பொறுப்புகள் 5000 ரூபாயாக இருந்தால் நடப்பு சொத்துக்கள் 10000 ரூபாயாக இருக்கும் எனவே நடப்பு சொத்துக்களை நீங்கள் நடப்பு பொறுப்புகளை விட 100 அதிகமாக வைத்திருக்க வேண்டும் கால கட்டமைப்பைக் சார்ந்த வட்டி விகிதங்களுக்கு பிறகு இது நடப்பு விகிதம் என்பதை பார்க்கிறோம் எனவே இங்கே இருப்பது நடப்பு விகிதம் நடப்பு விகிதம் 21 ஆக இருக்கும்போது நிகர மூலதனம் 1 என்பது பொருள் எனவே இதன் பொருள் என்னவென்றால் இந்த நிகர மூலதனம் எல் எஸ் எனப்படும் நீண்ட கால மூலங்களிலிருந்து வரும் மற்றும் நீண்ட கால ஆதாரங்கள் விலை கொண்டவை எனவே உங்கள் குறுகிய கால தேவைகளுக்கு நிதியளிப்பதற்காக நீண்ட கால ஆதாரங்களின் விகிதத்தை நீங்கள் அதிகரித்து வருகிறீர்கள் என்றால் அந்த விகிதம் உங்கள் நடப்பு பொறுப்புகளின் 100 ஆகும் என்றால் குறுகிய கால தன்னிச்சையான மற்றும் குறுகிய கால மூலங்களிலிருந்து எவ்வளவு நிதி வருகிறதோ அதே அளவு நிதி நீண்ட கால மூலங்களிலிருந்து வருகிறது எனவே இந்த நிலையில் நிறுவனத்தின் நிதி செலவு எவ்வளவு இருக்கும் என்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம் எவ்வளவு செலவுகள் அதிகரிக்கப் போகின்றன மற்றும் நிதிச் செலவு எவ்வளவு அதிகரிக்கப் போகிறது எனவே நிறுவனங்கள் மாறுபட்ட பொருளாதார சூழ்நிலையில் உயிர்வாழ்வது மிக மிக கடினமாக இருக்கும் அவர்கள் சந்தையில் சிறந்த வீரர்களிடமிருந்து போட்டியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அவற்றின் நிதி செலவு மிகவும் அதிகமாக உள்ளது ஏனெனில் இப்போது நீங்கள் உற்பத்தியின் மொத்த செலவைக் கணக்கிடுகிறீர்கள் என்றால் உற்பத்தியின் மொத்த செலவைக் கணக்கிடுகிறீர்கள் என்றால் நம்மிடம் மூலப்பொருள் செலவு உள்ளது ஓவர்ஹெட்ஸ் செலவு என்று மற்றொன்று செலவும் உள்ளது நம்மிடம் தொழிலாளர் செலவு உள்ளது அலுவலக செலவுகள் மின் சக்தி நீர் போன்ற சில மறைமுக செலவுகள் நம்மிடம் உள்ளன இந்த செலவுகள் அனைத்தும் உள்ளன நாம் அதை கணக்கிட்டு சேர்த்தபோது நிதி செலவு கிடைத்தது இந்தியாவில் 1991 வரை நிதிச் செலவு மிக முக்கியமான செலவாக கருதப்படவில்லை இது 1 நிறுவனத்திற்கு மட்டும் அல்ல எல்லா நிறுவனங்களும் ஒரே விதிமுறையைப் பின்பற்றிநார்கள் பெரும்பாலும் பெரும்பாலான நிறுவனங்கள் அல்லது இந்தியாவில் பெரும்பாலான வணிகத் துறைகள் பொதுத்துறை நிறுவனங்களால் கட்டுப்படுத்தப்பட்டன பொதுத்துறை நிறுவனங்களில் நிதி ஒழுக்கத்தின் பெயரில் எதுவுமே இல்லை எளிதான மூலதனம் அரசாங்கத்திடமிருந்து கிடைத்தது அரசாங்கம் எளிதான மூலதனத்தை வழங்கியது மிகப்பெரிய நாடு அவர்களுக்கு சந்தையாக கிடைத்தது எனவே உற்பத்தி செலவு என்னவாக இருந்தாலும் சந்தையில் பொருள் உற்பத்தி செய்ய ஒரே ஒரு வீரர் மட்டுமே இருக்கிறார் அந்த பொருள் வாங்க வேறு எந்தவொரு மூலமும் இல்லை அவ்வாறான நிலையில் அவர்கள் வசூலிக்க விரும்பும் விலை எதுவாக இருந்தாலும் என்ன விலையாக இருந்தாலும் அவர்கள் வசூலிக்க விரும்பும் விலை எதுவாக இருந்தாலும் நீங்கள் விலையை செலுத்த வேண்டும் வேறு வழி இல்லை ஏனெனில் விலையை தீர்மானிப்பதன் அடிப்படையில் செலவு ஆகும் எனவே செலவு அதிகமாக இருந்தால் வரும் லாபத்தை மாற்றாமல் விலையும் அதிகமாக இருக்கும் எனவே எல்லோரும் ஒரே விலையை செலுத்துகிறார்கள் என்று அர்த்தம் எனவே செய்ல் மக்களாக இருக்கிறோம் அல்லது அதை விட அதிகமாக இருக்கலாம் 1 பில்லியன் உடன் இருந்தது மற்றும் உங்களிடம் 1 நிறுவனம் மட்டுமே இருந்தால் உங்களுக்கு வேறு வழியில்லை அவர்கள் எந்த குப்பையை உற்பத்தி செய்கிறார்களோ விற்கிறார்களோ எந்த விலையில் விற்கிறார்களோ அதை நாம் வாங்கித்தான் ஆக வேண்டும் எந்த ஒப்பீடும் இல்லை மற்ற துறைகளிலும் இதே நிலைதான் மற்ற துறைகளைப் பற்றி நீங்கள் பேசினால் அதே நிலைதான் பெட்ரோலியத் துறை இன்றும் உள்ளது பெட்ரோலிய உற்பத்தியை விற்பனை செய்வது இன்றும் பொதுத்துறை நிறுவனங்களின் ஆதிக்கத்தில் உள்ளது இப்போது சில தனியார் துறை நிறுவனங்கள் எஸ்சார் போன்றவை சந்தையில் வரத் தொடங்கியுள்ளன ஆனால் அதற்கு நேரம் எடுக்கும் எனவே பெட்ரோலிய பொருட்களை இந்திய சந்தையில் மிக அதிக விலைக்கு வாங்குகிறோம் இந்த பொதுத்துறை நிறுவனங்களின் திறமையின்மைக்கு நாம் பணம் செலுத்துகிறோம் எனவே அந்த நேரத்தில் இந்த நிலைமை இருந்தது இதன் காரணமாக நாம் இந்த மிக உயர்ந்த தற்போதைய விகிதமான 21 உடன் நிகழ்ச்சியை நடத்தி வந்தோம் இங்கு நீண்ட கால மூலங்களிலிருந்து 100 நிதியை ஒரு பாதுகாப்பாக வைத்திருக்கிறோம் இது அடிப்படையில் பாதுகாப்பு இந்த பாதுகாப்பு இருக்க வேண்டும் இது அனைத்து நடப்பு பொறுப்புகளும் ஒரே கட்டத்தில் செலுத்தப்பட வேண்டும் என்றால் நடப்பு சொத்துக்களிலிருந்து தொடங்குவோம் முதலில் நாம் பணத்தைப் பயன்படுத்துவோம் பின்னர் சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்களைப் பயன்படுத்துவோம் பின்னர் நாம் இதர பலதரப்பட்ட கடனாளர்களைப் பயன்படுத்துவோம் பின்னர் நாம் இருப்புச்சரக்குகளைப் பயன்படுத்துகிறோம் நடப்பு சொத்துக்கள் ஏதேனும் பணமாக மாற்றப்படாவிட்டால் அதாவது இதர பலதரப்பட்ட கடனாளிகள் மற்றும் இருப்புச்சரக்குகளாகும் பின்னர் நிதிகள் நீண்ட கால மூலங்களிலிருந்து பெறப்படும் ஏனெனில் நாம் ஏற்கனவே அதிக அளவில் நடப்பு விகிதம் 21 ஆக வைத்திருக்கிறோம் எனவே இதன் பொருள் எந்த பிரச்சனையும் இல்லை மற்றும் நீர்மைத்தன்மை எப்போதும் இருக்கும் நீர்மைத்தன்மை செலவில் லாபத்தை நாம் இழக்கிறோம் ஏனென்றால் நம் நிதி செலவு மிக அதிகமாக உள்ளது எனவே நடப்பு விகிதம் மிக அதிகமாக இருக்கிறது மற்றும் செலவைப் பற்றி இந்த நாட்டில் யாரும் கவலைப்படுவதில்லை என்பதால் இந்த நேரத்தில் பொருள் தயாரிப்பு விலை பொருள் எந்த விலையில் தயாரிக்கப்படுகிறது மற்றும் எந்த ஒப்பீடும் இல்லாததால் எந்த விலையில் மக்களுக்கு விற்கப்படுகிறது என்று எந்த கேள்வியும் இல்லை இதேபோல் விரைவான விகிதம் 1 51 ஆகா இருந்தது எனவே விரைவான விகிதம் என்றால் நீங்கள் பணத்தை வைத்திருக்க வேண்டும் அல்லது கிட்டத்தட்ட பணம் வைத்திருப்பது போல இருக்க வேண்டும் நீர்மைத்தன்மை தூய்மையான நீமைத்தன்மை மற்றும் காப்புப் நீமைத்தன்மை ரொக்கம் மற்றும் சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்கள் 100 க்கு நடப்பு பொறுப்புகளுக்கு சமமாக இருக்க வேண்டும் என்பதாகும் எனவே அந்த நேரத்தில் உள்ள நிதி ஒழுங்கீனத்தை பாருங்கள் எனவே இவை விகிதங்களின் கட்டைவிரல் விதிகள் இப்போது இந்த கட்டைவிரல் விதிகளை கீழே கொண்டு வந்துவிட்டோம் அதாவது விகிதத்தை 21 ரிலிருந்து 1 331 வரை 1 51 ரிலிருந்து 11 வரை மற்றும் 11 ரிலிருந்து 0 51 வரை கொண்டுவந்துவிட்டோம் எனவே இந்த நீர்மைத்தமை அல்லது நீர்மைத்தமை விகிதத்தின் விதிகளை நாம் கீழே கொண்டு வந்துவிட்டோம் நாம் ஏன் அதைச் செய்தோம் நாம் என்ன நன்மை அதிலிருந்து அறுவடை செய்யப் போகிறோம் என்பதை அடுத்த வகுப்பில் விவாதிப்போம் சொற்களஞ்சியம்